செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நமது முந்தைய இரண்டு விரிவுரைகளில் நாம் வரையறைகள் மற்றும் அதில் ஏற்படும் சிக்கல்களைப் பற்றி அதாவது பிரச்சினைகளைப் பற்றி விவாதித்தோம் இந்த விரிவுரை மற்றும் அதனை அடுத்து வரும் விரிவுரைகளில் நாம் புதிய தலைப்பான நம்பகமான செயல்படுகின்ற சூழல் என்பது பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட நம்பகமான செயல்படுகின்ற சூழல் எவ்வாறு வரையறையில் இருந்து வேறுபட்டது என்பதை முதலில் நாம் காணவிருக்கிறோம் வரையறையில் நாம் ஏதோ ஒன்று இதுபோன்ற பார்த்திருக்கின்றோம் அதாவது இங்கே நாம் ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட அமைப்பில் நாம் குறிப்பிட்ட நிரலை இயக்க விரும்பினோம் ஆனால் இந்த நிரல் தீங்கிழைக்கும் நிரலாக இருக்கக்கூடும் இங்கு எனக்கு தேவைப்படுவது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட நிரல் ஆனது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரையறுக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டோம் இப்பொழுது நாம் எப்படி நம்பகமான செயல்படுகின்ற சூழல் எவ்வாறு வரையறையில் அல்லது நாம் முன்பு விவாதித்த விரிவுரையில் உள்ள தலைப்புகளில் இருந்து வேறுபட்டது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நாம் இதுபோன்ற அமைப்பை வரையறையுடன் நாம் கருத்தில் கொண்டோம் நாம் ஒரு அமைப்பை பெற்றுள்ளோம் என்று கருதினோம் பின்னர் அந்த அமைப்பில் நாம் ஒரு நிரலை இயக்க விரும்பினோம் ஆனால் அந்த நிரல் ஒரு தீங்கிழைக்கும் நிரலாக இருக்கலாம் பலதரப்பட்ட நுட்பங்களை பயன்படுத்தி அதாவது லீஸ்ட் பிரிவில்லேஜ் அல்லது ஓகே டபள்யூ எஸ் அல்லது மென்பொருள் தவறு தனிமைப்படுத்துதல் இது போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் வரையறுக்கப்பட்ட பகுதியை உருவாக்கினோம் அதை பயன்படுத்தி நாம் தீங்குவிளைவிக்கும் நிரல்களை செயல்படுத்தினோம் எந்த ஒரு தீங்கிழைக்கும் நிரல்களும் எப்பொழுதும் இந்த குறிப்பிட்ட வரையறை உள்ளேயே செயல்படுத்தப்படும் என்பதை இந்த வரையறுக்கப்பட்ட பகுதியின் மூலம் நாம் அடைந்தோம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் நம்பகமான செயல்படுகின்ற சூழல் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகும் இங்கு நாம் அதற்கு மாறுபட்ட ஒன்றை பார்க்கின்றோம் இந்த மாதிரியான நம்பகமான செயல்படுகின்ற சூழலில் நாம் மிகவும் உணர்திறன் மிக்க நிரல்களை கொண்டுள்ளோம் அந்த நிரல்களை நாம் செயல்படுத்த விரும்புகின்றோம் இது இவ்வாறாக இருக்கும்போது அதாவது உணர்திறன் மிகுந்ததாக இருக்கும்போது அதனை செயல்படுத்தும் அமைப்பையும் நாம் நம்ப முடியாது அதாவது இந்த விரிவுரையில் குறிப்பாக நாம் எதைப் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் என்று பார்த்தோமேயானால் நம்மிடையே மிகவும் உணர்திறன் மிக்க நிரல்களை பெற்றுள்ளோம் அந்த உணர்திறன் மிக்க நிரல்களை உதாரணத்திற்கு வங்கி பயன்பாடு அல்லது இந்த நிரல் மூலமாக மிகவும் முக்கியமான தகவல்களை என்கிரிப்ஷன் செய்ய வேண்டும் மற்றும் இந்த குறிப்பிட்ட நிரல்களை நாம் பாதுகாப்பற்ற சூழலில் செயல்பட வைக்க வேண்டும் உதாரணத்திற்கு நம்மிடையே இந்த அமைப்பில் செயல்படுகின்றதீம்பொருள்அல்லது தீங்கிழைக்கும் பயன்பாடுகளை பெற்றிருக்கலாம் இந்த முழு அமைப்பு செயல்பாட்டையும் நிறுத்திவிடும் எல்லாவிதமான தீங்கிழைக்கும் நிரல்கள் உங்களது அமைப்பில் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் நாம் எந்தவித தகவல் இழப்பும் இல்லாமல் நமது உணர்திறன் மிக்க நிரலை இயக்க முயல்கின்றோம் பாதுகாப்பற்ற அமைப்பாக இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்பில் நாம் நமது உணர்திறன் மிக்க நிரலை பாதுகாப்பான முறையில் இயக்க விரும்புகின்றோம் மிக முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுவது என்னவென்றால் வளைய கட்டமைப்பு இந்த வகையான வளைய கட்டமைப்பு எல்லா செயலிகளும் மற்றும் இயங்க முறைமைகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வகையான வளைய கட்டமைப்பு உதாரணத்திற்கு X86 வளைய கட்டமைப்பு இந்த X86 வளைய கட்டமைப்பில் பல வளையங்கள் உள்ளன அதாவது வளையம் 0 முதல் வளையம் 3 வரை உள்ளது வளையம் 0 வில் இயக்க முறைமை செயல்படுத்தப்படுகின்றது இதுவே முக்கியமானதாக அதாவது சலுகை பெற்ற குறியீடாக உள்ளது மற்றும் பலதரப்பட்ட பயன்பாடுகளுக்கு ஏற்றதான சூழ்நிலையை இது உருவாக்குகின்றது ஆகவேமற்ற எல்லா பயன்பாடுகளும் வளையம் மூன்றில் செயல்படுத்தப்படுகின்றது இந்த முழு அமைப்பும் இவ்வாறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது சலுகை பெற்ற குறியீடு அல்லது இயக்க முறைமை மற்ற எல்லா பயன்பாடுகளில் உள்ள நினைவகங்கள் மற்றும் தகவல்களை பெறமுடியும் அதாவது உபயோகப்படுத்த முடியும் இப்படி இருந்தாலும் ஒரு பயன்பாடு மற்றொரு பயன் பாட்டில் இருந்து தனிமைப் படுத்தப் பட்டுள்ளது ஆகவே ஒரு பயன்பாட்டால் மற்றொரு பயன்பாட்டில் உள்ள தகவல்களை பெறவோ அல்லது செயல்படுத்தவோ முடியாது இந்த வகையான கட்டுப்பாடுகள் நினைவகம் மற்றும் பேஜ் டேபிள் அமைப்புகள் மூலமாக செயல்படுத்தப்படுகின்றது அப்பொழுது பயன்பாடுகளுக்கும் மற்றும் சலுகை அளிக்கப்பட்ட குறியீடுகளுக்கும் இடையிலான பிரிவினையை வளைய கட்டமைப்பு மூலமாக அடைய முடியும் இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் இந்த பயன்பாடுகளில் ஏதாவது ஒன்று தீங்கு விளைவிப்பதாக மாற்றப்பட்டால் மற்றும் இயக்க முறைமையில் பிழை ஏற்பட்டால் அல்லது சலுகை பெற்ற குறியீட்டில் பிழை ஏற்பட்டால் அது அந்த இயக்க முறைமையை செயல்படுத்த முடியாமல் அதை முடக்கிவிடும் எனவே இது பெரும்பாலும் நிகழ்கின்றது உதாரணத்திற்கு அந்த நிரல் தீங்கிழைக்கும் இது இயக்க முறைமையில் பிழை இருப்பதை கண்டுபிடித்துள்ளது மற்றும் இது உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் தீங்கிழைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனால் முழு இயக்க முறைமையும் செயல்படுத்த படாதவாறு முடக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் இயக்க முறைமை முழு கணினி அமைப்பையும் கட்டுப்படுத்துகின்றது மற்றும் அது அந்த கணினி அமைப்பில் இடம்பெற்றுள்ள பயன்பாடுகளை கவனிக்க முடியும் அல்லது மாற்றியமைக்க முடியும் இதனால் இயக்க முறைமை அல்லது சலுகை பெற்ற குறியீடு தனது செயல்பாட்டை நிறுத்தினால் அதனால் அந்த அமைப்பில் இருக்கும் மற்ற பயன்பாடுகளும் தனது செயல்பாட்டை நிறுத்திவிடும் இதுவே அடிப்படை பிரச்சனையாக இன்றைய கணினி அமைப்பில் கருதப்படுகின்றது இதற்கு தீர்வு காண்பதற்கு எப்பொழுது தாங்கள் அந்த அமைப்பில் உள்ள உணர்திறன் பயன்பாட்டை செயல்படுத்தும் பொழுது அப்படி இருந்தும் அதனால் இயக்க முறைமையை செயலிழக்க செய்வது மிகவும் கடினமே இப்பொழுது நடக்கக்கூடிய மற்றுமொரு சாத்தியமான தாக்குதல் சூழ்நிலை என்னவென்றால் ஆக்கிரமிப்பு தாக்குதல் இப்பொழுது இங்கே என்ன நிகழ்ந்தது என்றால் தாக்குதல் செய்பவர்களால் செயலியின் ஐ சிஐ தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும் அதனால் அதன் உள்ளே உள்ள சமிக்கைகளை கண்காணிக்க முடியும் உதாரணத்திற்கு தாங்கள் இந்த குறிப்பிட்ட வரை படத்தை உற்று நோக்கினால் அதில் ஒரு சி பி யூ நினைவகம் மற்றும் பல உள்ளீடு வெளியீடுகள் உள்ளன மற்றும் இவையெல்லாம் அதே தகவல்களையும் மற்றும் முகவரி பஸ்களையும் பகிர்ந்து கொள்கின்றன வழக்கமான ஆக்கிரமிப்பு தாக்குதலில் என்ன நிகழப் போவது என்றால் தாக்குதல் செய்பவர்களால் முகவரி பஸ்கள் மற்றும் தகவல் பஸ்களை கண்காணிக்க முடியும் அதன் மூலமாக அவர்கள் செயலியில் செயல்படுகின்ற உணர்திறன் மிக்க தகவல்களை பெற முடியும் ஆகையால் மற்றுமொரு சமீபத்திய தாக்குதல் என்னவென்றால் கோல்டூ பூட் அட்டாக் இந்தக் குறிப்பிட்ட தாக்குதலில் இந்தமாதிரியான உண்மைகள் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன அதாவது நினைவகம் டி ராம் அல்லது மாறும் ராமால் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் டி ராமில் உள்ள அடிப்படையான கூறு என்னவென்றால் மின்தேக்கி இப்பொழுது மின்தேக்கி ஏற்றம் செய்யப்படுகின்றது மற்றும் அது எதைக் குறிக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட நினைவக பிட்டில் இலக்க எண் ஒன்று அதில் சேமிக்கப்பட்டுள்ளது இலக்க எண் 0 அதில் இணைக்கப்பட்டிருந்தால் மின்தேக்கியிலிருந்து வெளியேற்றம் செயற்படுகின்றது ஆனால் இங்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால் மின் இணைப்பு மின்தேக்கியில் அணைக்கப்பட்டிருந்தாலும் சில குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த மின்தேக்கியின் மின்சாரம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது ஆகையால் ஆராய்ச்சியாளர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அமைப்பிலுள்ள டி ராம் சிப்பை தனியாக எடுத்து அதை மற்றொரு அமைப்பில் பொருத்துகின்றனர் அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட டி ராமை கண்காணித்து அதன் பின்னர் அதிலுள்ள அதாவது டி ராமில் D RAM இருந்து தகவல்களை பெறுகின்றனர் அதாவது அதிக அளவிலான டிராமில் உள்ள தகவல்கள் தாக்குபவர்களால் மீட்டெடுக்க முடியும் நம்பகமான செயல்படுகின்ற சூழலில்இதைத் தொடர்ந்து வருகின்ற விரிவுரையில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் இவ்வகையான தாக்குதல்களை எவ்வாறு நம்பகமான செயல்படுகின்ற சூழல் இதைப் பயன்படுத்தி கையாளுவது ஆகையால் இந்த மாதிரியானநம்பகமான செயல்படுகின்ற சூழலில் இயக்க முறைமை செயல் இழக்க நேரிட்டால் அதனால் முழு அமைப்பும் செயல் இழக்க நேரிடுகிறது என்று கருதப்படுகின்றது இங்கு நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால்இந்தமாதிரியான நம்பகமான செயல்படுகின்ற சூழலைப் பயன்படுத்தி நாம் உணர்திறன் மிக்க பயன்பாட்டை இயக்க வேண்டும் சமீபகாலங்களில் இதுபோன்ற நம்பகமான செயல்படுகின்றன சூழல் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு முதல் அதிக செயல்திறன் கொண்ட கணினி போன்றவைகளில் இதுபோன்ற வழிமுறை பயன்படுத்தப்படுகின்றது இரண்டு நிறுவனங்கள் தாங்கள் உருவாக்குகின்ற செயலிகளில் அதாவது இன்டெல் மற்றும் ஏஎம்டி நிறுவனங்கள் இந்த மாதிரியான நம்பகமான செயல்படுகின்ற சூழலை அந்த செயலியில் உருவாக்குகின்றது இனி வரும் விரிவுரையில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் இன்டெல் நம்பகமான செயல்படுகின்ற சூழலை பெற்றிருக்கக் கூடிய இன்டெல் எஸ் ஜி எக்ஸ்Intel's SGX இங்கே முழு அமைப்பும் நம்பத் தகுந்ததாக கருதப்படவில்லை இருந்தாலும் உணர்திறன் மிக்க குறியீடுகளை செயல்படுத்துவதற்கு இன்டெல் நம்பகமான செயல்படுகின்ற சூழலில் என்கீளேவ் உருவாக்கப்படுகின்றது இவ்வாறான உட்பொதிக்கப்பட்ட அமைப்பை உடைய சூழலில் ஆம் நிறுவனம் நம்பகமான மண்டல கட்டமைப்பு அதை அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த கட்டமைப்பு எதை குறிக்கிறது என்றால் நம்பகமான செயல்படுகின்ற சூழலை குறிப்பிடுகின்றது இதை பயன்படுத்தி நாம் மேலே கண்டவற்றை அடைய முடியும் ஆகவே இனி வரும் விரிவுரையில் முதலில் விவாதிக்க இருப்பது ஆம் நம்பகமான மண்டலம் அதன் பிறகு இன்டெல் எஸ் ஜி எக்ஸ் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம்